நமஸ்தே நம் முந்தைய தொகுதிகளில் நிதி அறிக்கைகளைப் பற்றி நாம் விவாதித்தோம் பின்னர் கார்ப்பரேட் ஆளுகை போன்ற பல்வேறு கருத்தியல் அம்சங்களைப் பற்றி விவாதித்தோம் இன்று நாம் கணக்கியலின் முதல் படிக்குச் செல்லப் போகிறோம் கணக்கியலுக்கு மூன்று படிகள் இருப்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் ஒன்று பரிவர்த்தனைகளை மறுவடிவமைத்தல் சுருக்கமாக மற்றும் நிதிநிலை அறிக்கைகளைத் தயாரித்தல் பொதுவாக மாணவர்கள் முதலில் பதிவு செய்வது பற்றி கற்பிக்கப்படுகிறார்கள் பின்னர் அவர்கள் நிதிநிலை அறிக்கைகளுக்குச் செல்கிறார்கள் நாம் ஒரு தலைகீழ் பாதையை பின்பற்றியுள்ளோம் இருப்புநிலை வடிவத்தில் இறுதி வெளியீடு என்ன என்பதை நாம் முதலில் புரிந்துகொண்டோம் பின்னர் பி மற்றும் எல் பின்னர் பணப்புழக்கம் மற்றும் அதன் பதிவு பகுதி என்ன என்பதை இப்போது புரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வரிசையை மாற்றுவதன் முக்கிய நோக்கம் ஏனெனில் இந்த பாடநெறி முக்கியமாக பொறியாளர்கள் அல்லது மேலாண்மை மாணவர்கள் போன்ற கணக்கியல் அல்லாத மாணவர்களுக்கு பதிவு செய்வதில் ஆர்வம் குறைவாக இருப்பதால் அவர்கள் அறிக்கைகளைப் படிப்பதற்கும் பகுப்பாய்வு செய்வதற்கும் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் எனவே இருப்புநிலை பி மற்றும் எல் மற்றும் பணப்புழக்கத்தைப் புரிந்துகொள்ள முயற்சித்தோம் இப்போது நீங்கள் ஒரு சுருக்கத்தைப் பெறும் அந்த பரிவர்த்தனைகளைப் பயன்படுத்தி அடிப்படை பரிவர்த்தனைகள் என்ன என்பதை நாம் விவாதிப்போம் அந்த சுருக்கத்திலிருந்து நீங்கள் பி மற்றும் எல் மற்றும் இருப்புநிலை செய்துள்ளீர்கள் எனவே இது ஜர்னல் உள்ளீடுகள் அல்லது லெட்ஜர் உள்ளீடுகள் என பிரபலமாக அறியப்படுகிறது அதன் விவரங்களுக்கு நாம் அதிகம் செல்ல மாட்டோம் ஜர்னல் என்றால் என்ன லெட்ஜர் என்றால் என்ன என்பது பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை தருகிறேன் இந்த தொகுதியின் அடுத்த பிபிடி யில் அடிப்படை பி மற்றும் எல் மற்றும் இருப்புநிலை எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் இதனால் அடுத்த அமர்வுகளில் கார்ப்பரேட் பி மற்றும் எல்எல் மற்றும் இருப்புநிலைத் தயாரிப்பைப் பற்றி பேசலாம் முதலில் நிதி பரிவர்த்தனைகளின் பதிவுடன் தொடங்கலாம் எனவே நாம் ஜர்னல் லெட்ஜர் மற்றும் துணை புத்தகங்களைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் இவை கணக்குகளின் முக்கிய புத்தகங்கள் இவை இறுதிக் கணக்குகள் அல்ல ஆனால் இங்கிருந்து பதிவு செய்யும் அம்சம் தொடங்குகிறது இப்போது முதலில் ஒரு ஜர்னல் இது வரவு புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அனைத்து பரிவர்த்தனைகளும் முதலில் ஜர்னல் ல் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் விளைவுகள் ஜர்னல் ல் இங்கே தீர்மானிக்கப்படுகின்றன பரிவர்த்தனையின் பதிவு பல முறை உள்ளீடுகளின் ஜர்னல் என அழைக்கப்படுகிறது உள்ளீடுகள் பொதுவாக காலவரிசைப்படி பதிவு செய்யப்படுகின்றன முந்தைய நாட்களில் இவை மிகவும் முக்கியமானவை மக்கள் உண்மையில் ஜர்னல் உள்ளீடுகளை எழுதுவார்கள் இப்போது கணக்கியலில் பெரும்பாலானவை கணினிமயமாக்கப்பட்டுள்ளன எனவே ஜர்னல் உள்ளீடுகள் கணினியில் நிகழ்கின்றன கணினி லெட்ஜர்கள் உருவாக்கப்படுகின்றன மற்றும் கணினி அமைப்பினுள் இறுதிக் கணக்குகள் உருவாக்கப்படுகின்றன ஆனால் ஜர்னல் உள்ளீடுகளின் சரியான தன்மை உண்மையில் குறையவில்லை அது அதிகரித்துள்ளது ஜர்னல் என்ட்ரியில் ஏதேனும் தவறு இருந்தால் அது லெட்ஜரில் எடுத்துச் செல்லப் போகிறது அது இறுதிக் கணக்கில் எடுத்துச் செல்லப் போகிறது எனவே தொகையின் ஒரு வரவு அல்லது வரவு பற்றிய கருத்தியல் புரிதலில் ஒரு தவறு என்பது இறுதிக் கணக்குகளை முழுவதுமாக சிதைக்கப் போகிறது எனவே ஜர்னல் உள்ளீடுகள் பொருத்தத்தை இழக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன்று புத்தகத்திலிருந்து பதிலாக அவை சிலவற்றில் உருவாக்கப்பட்டுள்ளன எனவே கணினி மென்பொருள் ஆனால் இந்த உள்ளீடுகளைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியமானது இப்போது இது பாரம்பரிய ஜர்னல் ன் ஒரு மாதிரியாகும் அங்கு நீங்கள் தேதி குறிப்பாக லெட்ஜர் ஃபோலியோ டெபிட் தொகை மற்றும் கிரெடிட் தொகையை எழுதுகிறீர்கள் கணினிமயமாக்கப்பட்ட அமைப்பில் கூட இதே போன்ற வரவு செய்யப்பட வேண்டும் இப்போது இங்கே நாம் செய்ய முயற்சித்தவை எளிய பரிவர்த்தனைகளின் பட்டியலையும் அந்த பரிவர்த்தனைகளுக்கான உள்ளீடுகளையும் கொடுப்பதாகும் எனவே ஒரு குறிப்பிட்ட பரிவர்த்தனைக்கு ஒரு வரவு எவ்வாறு அனுப்பப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே 5000 ரொக்கமாக விற்கப்படும் பொருட்கள் வங்கி 3000 இல் டெபாசிட் செய்யப்படுகிறது இப்போது நீங்கள் இந்த இரண்டு எளிய உள்ளீடுகளை எடுத்துக் கொண்டால் அவர்களுக்கான ஜர்னல் உள்ளீடுகள் பணத்திற்காக விற்கப்படுகின்றன எனவே அதிக பணம் பெறுகிறது அதனால்தான் பணக் கணக்கு டெபிட் மற்றும் விற்பனை அதிகரித்து வருகிறது எனவே விற்பனை கணக்கு வரவு வைக்கப்படுகிறது பணம் என்பது ஒரு சொத்து என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அதை டெபிட் வைப்பதன் மூலம் பணம் விற்பனையை அதிகரிக்கிறது எனவே வரவு வைப்பதன் மூலம் விற்பனை அதிகரிக்கிறது எனவே விற்பனைக் கணக்கிற்கான பணக் கணக்கு இதுதான் பணத்திற்கான டெபிட் த் தொகை 5000 விற்பனையின் கிரெடிட் தொகை 5000 ஆகும் ஒவ்வொரு நுழைவுக்கும் மொத்த டெபிட் மற்றும் கிரெடிட் பொருந்த வேண்டும் என்பது அவசியம் பின்னர் இறுதி இருப்புநிலை மட்டுமே உயர்த்தப்படும் புரிகிறதா எந்தவொரு வர்த்தகம் அல்லது அத்தகைய கணக்கியல் பின்னணி இல்லாதவர்களுக்கு இது மிகவும் புதியதாக இருக்கலாம் ஆனால் இது எதிர்காலத்தில் செய்யப்படும் பல்வேறு உள்ளீடுகள் அல்லது பல்வேறு கணக்கியல்களின் மற்ற அனைத்து நுழைவுகளுக்கும் அடிப்படையாக அமைகிறது அடுத்த வரவு வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டது எனவே இங்கே என்ன செய்யப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வங்கி இருப்பு அதிகரித்து வருகிறது மற்றும் பண இருப்பு குறைகிறது எனவே வங்கி கணக்கு டெபிட் 3000 முதல் பண கணக்கு 3000 வரை அதாவது பணக் கணக்கு 3000 ஆல் வரவு வைக்கப்படுகிறது இங்கே தேதி எழுதப்பட்டுள்ளது புரிகிறதா இப்போது நாம் நூற்றுக்கணக்கான பரிவர்த்தனைகளை எடுத்துக் கொள்ளலாம் மேலும் அதிகமான உள்ளீடுகளை எழுதலாம் நாம் உங்களிடம் சொன்னது போல் நாம் அதிக விவரங்களுக்கு செல்லவில்லை இது ஒரு ஜர்னல் என்ன என்பது உங்களுக்குப் புரிய வைப்பதற்காகவே உங்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்து லெட்ஜர் இப்போது ஜர்னல்லிருந்து உள்ளீடுகள் ஒரு குறிப்பிட்ட கணக்கிற்காக வகைப்படுத்தப்பட்டு தொகுக்கப்பட்டுள்ளன அவை ஒரு குறிப்பிட்ட கணக்கின் கீழ் ஒரு லெட்ஜர் என அழைக்கப்படுகின்றன பழைய நாட்களில் கைகளில் லெட்ஜர்கள் எழுதப்பட்டிருந்தன அவை உள்ளீடுகளின் கொள்கை புத்தகங்கள் என அழைக்கப்பட்டன ஜர்னல் என்பது ஒரு முதன்மை புத்தகம் அங்கு முதலில் செய்யப்பட்ட உள்ளீடுகள் அது லெட்ஜர் க்கு மாற்றப்படுகிறது மற்றும் லெட்ஜர் ஒரு முக்கிய புத்தகம் அதனால்தான் இது அழைக்கப்படுகிறது கணக்குகளின் கொள்கை புத்தகம் இது லெட்ஜரின் ஒரு மாதிரி இந்த பக்கத்தை டெபிட் க்காக இங்கே காணலாம் இந்த பக்கம் கிரெடிட் தேதி குறிப்பிட்ட ஜே எஃப் J F ஜே எஃப் J F ஒரு ஜர்னல் ஃபோலியோ மற்றும் அதே வழியில் தேதி குறிப்பாக ஜே எஃப் மற்றும் தொகை டெபிட்டிற்காக டி ஆர் கிரெடிட்டுக்கு சி ஆர் மற்றும் ஏபிசி கணக்கு என்பது ஒரு குறிப்பிட்ட கணக்கின் தலைப்பு எனவே அதைப் பெறுவதற்கு இரண்டு பக்கங்களும் உள்ளன ஒவ்வொரு கணக்கிற்கும் ஒரு தனி லெட்ஜர் கணக்கு லெட்ஜர் புத்தகத்தில் திறக்கப்பட வேண்டும் பொதுவாக டெபிட் மற்றும் கிரெடிட் பக்கத்தில் எழுதப்படுகிறது இப்போது ஒரு எளிய வழக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கொடுக்கப்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு லெட்ஜர் கணக்குகளைத் தயாரிக்கலாம் ராம் மற்றும் நிறுவனத்திற்கான லெட்ஜர் கணக்குகளைத் தயாரிக்கவும் தொடக்க நிலுவைகளுக்கு பணம் கடனாளிகள் கிரெடிட் வழங்குநர்கள் மற்றும் மூலதனம் வழங்கப்படுகின்றன சில எளிய பரிவர்த்தனைகளுக்கு கிரெடிட் பண விற்பனை கடனில் விற்கப்படும் பொருட்கள் மற்றும் செலவினங்களுக்கான பணம் ஆகியவற்றை வாங்குவது வழங்கப்படுகிறது கடனாளர்களிடமிருந்து பெறப்பட்ட பணம்மேலும் கடனாளிகளுக்கு செலுத்தப்பட்ட பணம் இப்போது இந்த குறிப்பிட்ட வழக்கின் அச்சுப்பொறியை எடுக்குமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் வழக்கு உங்களுடன் பகிரப்பட்டுள்ளது இப்போது பாருங்கள் அதைத் தீர்க்க முயற்சிக்கவும் பின்னர் தீர்வை சரிபார்க்கவும் இப்போது ராம் அண்ட் கம்பெனி புத்தகங்களில் லெட்ஜர் தோன்றும் தயாரிக்கப்பட்ட முதல் கணக்கு இது போன்ற பணக் கணக்கு 1500 ஐ வீழ்த்துவதற்கு நீங்கள் இங்கே பார்க்கலாம் பணத்தின் தொடக்க இருப்பு வழங்கப்பட்டது அது டெபிட் அல்லது கிரெடிட் என்பதை வழங்கவில்லை ஆனால் பணம் என்பது ஒரு சொத்து என்று உங்களுக்குத் தெரிந்திருப்பதால் அது 1500 டெபிட் இருப்பு இருக்கப் போகிறது பின்னர் ஏப்ரல் 4 ஆம் தேதி 2400 ரொக்க விற்பனை நடந்தது எனவே நாம் பொருட்களை விற்றுவிட்டோம் நமக்கு பணம் கிடைத்துள்ளது எனவே இது போகும் லெட்ஜரில் டெபிட் பக்கத்தில் ஏப்ரல் 15 ஆம் தேதி மீண்டும் பண பரிவர்த்தனை 250 ரூபாய்க்கு செலவினங்களுக்காக செலுத்தப்படுகிறது எனவே நீங்கள் பணம் செலுத்தியுள்ளீர்கள் பணம் குறைந்துவிடும் இது ஒரு கிரெடிட் பரிவர்த்தனையாகத் தோன்றும் இந்த பரிவர்த்தனைகளை இங்கே நீங்கள் காணலாம் எனவே இதில் 1500 ஐத் திறப்பது ஒரு டெபிட் பக்கமாகும் ஏப்ரல் 4 ஆம் தேதி விற்பனை 2400 ஆகவும் ஏப்ரல் 15 ஆம் தேதி 250 செலவினங்களாலும் நாம் மீண்டும் செல்வோம் அடுத்த பண பரிவர்த்தனை 18 ஏப்ரல் கடனாளர்களிடமிருந்து பெறப்பட்ட பணம் 1200 மற்றும் ஏப்ரல் 22 அன்று கடனாளிகளுக்கு 800 செலுத்தியது நீங்கள் இங்கே பார்க்கலாம் கடனாளர்களிடமிருந்து பெறப்பட்ட பணம் டெபிட் பக்கத்தில் தோன்றும் ஏனெனில் பணம் வந்துவிட்டது எனவே கடனாளிகளுக்கு 1200 மற்றும் 22 ஏப்ரல்ல் கடனாளிகள் அன்று கடனாளர்களால் செலுத்தப்பட்ட தொகை 800 எனவே பணம் தொடர்பான காலகட்டத்தில் அனைத்து பரிவர்த்தனைகளையும் பதிவு செய்துள்ளோம் ஏப்ரல் 30 ஆம் தேதி கடைசி நாள் மீதமுள்ள தொகையை கணக்கிடுவோம் புரிகிறதா எனவே 5100 ஆக இருக்கும் மொத்தத்தை இங்கே எடுத்து 4050 சமநிலையைப் பெறும் இந்த இரண்டு தொகைகளையும் கழிப்போம் அதாவது ஏப்ரல் 30 ஆம் தேதி இருக்கும் மாத இறுதியில் கையில் உள்ள பணம் 4050 ஆகும் புரிகிறதா எனவே பரிவர்த்தனைகளை நாம் வகைப்படுத்தியுள்ளோம் சுருக்கமாகக் கூறியுள்ளோம் பணக் கணக்கைத் தயாரிக்க விரும்புவதால் நமக்கு மூல பரிவர்த்தனைகள் வழங்கப்பட்டன நாம் பணத்துடன் தொடர்புடைய பரிவர்த்தனைகளை மட்டுமே வகைப்படுத்தியுள்ளோம் எனவே முதலில் பண இருப்பு பின்னர் பண விற்பனை பின்னர் பணச் செலவுகள் கடனாளியிடமிருந்து பெறப்பட்ட பணம் மற்றும் கடனாளிக்கு செலுத்தப்பட்ட பணம் ஆகியவற்றைத் திறப்பது அந்த உருப்படிகள் அல்லது ரொக்கம் தொடர்பான உள்ளீடுகள் மட்டுமே ரொக்கக் கணக்கு எனப்படும் லெட்ஜர் கணக்கில் வரும் இது மிகவும் பொதுவானது ஆனால் முதல்முறையாக இதைச் செய்கிறவர்களுக்காக நான் அதை மீண்டும் செய்கிறேன் ஒவ்வொரு சொத்துக்கும் ஒரு பொறுப்பு அல்லது வருமானம் அல்லது செலவு மற்றும் அந்த கணக்கு தொடர்பான பரிவர்த்தனைகள் லெட்ஜரில் பதிவு செய்யப்படுவது இதுதான் எனவே இது பணக் கணக்கு மீதி இங்கே கொண்டு செல்லப்படும் அடுத்த மாதம் மே முதல் மே 1 வரை இது இரண்டு நிலுவைகளை இப்போது கீழே கொண்டு வந்துள்ளது என்று கூறுகிறது மே மாதத்திற்கான கணக்கை நாம் செய்யலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட மாதத்தின் இறுதியில் கணக்குகள் மூடப்படுவதைக் கணக்கியல் காலக் கருத்தை நாம் காணலாம் எனவே ஏப்ரல் மாத இறுதியில் எஞ்சியதைப் பெறுகிறோம் அது அடுத்த மாதத்திற்கான தொடக்க இருப்பு ஆகும் இப்போது இதேபோல் நாம் கொள்முதல் கணக்கை தயார் செய்துள்ளோம் கொள்முதல் கணக்கு கிரெடிட் வழங்குநர்களுக்கு ஒரே ஒரு வரவு மட்டுமே இருந்தது 3000 க்கு பொருட்களை ரொக்கமாக வாங்கியது அதுவே இருப்புக்கு உட்பட்டது விற்பனைக்கு விற்பனை கிரெடிட் பக்கத்தில் உள்ளது இரண்டு விற்பனைகள் இருந்தன ஒன்று பண விற்பனைக்கு மற்றொன்று கிரெடிட் விற்பனை இது மாத நிலுவைக்கான மொத்த விற்பனை 3650 ஆகும் அடுத்தது கடனாளிகள் கடனாளிகள் வாடிக்கையாளர்களிடமிருந்து வாடிக்கையாளர் நிலுவைகள் அல்லது பெறத்தக்கவை விற்பனைக்கு ஒரு பரிவர்த்தனை மட்டுமே உள்ளது ஏப்ரல் 7 12500 அன்று இந்த தொகை 1200 ரொக்கமாகவும் மீதமுள்ள 1250 ஆகவும் பெறப்படுகிறது எனவே நீங்கள் கவனமாகப் பார்த்தால் ஏப்ரல் 18 ஆம் தேதி 1200 இன் தொடக்க இருப்பு பெறப்படுவதையும் புதிய விற்பனை 1250 தொகை மே 1 ஆம் தேதி வரை இன்னும் பெறப்படவில்லை என்பதையும் அறிகிறோம் ஒருவேளை அவை 1 மாத கிரெடிட் காலம் எனவே கடந்த மாதத்தின் இருப்பு இந்த மாதத்தின் இருப்பு அடுத்த மாதத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது கிரெடிட் வழங்குநர்கள் ஏப்ரல் 2 ஆம் தேதி 3000 க்கு ஒரே ஒரு கிரெடிட் வாங்குதல் மட்டுமே இருந்தது மீதமுள்ள தொகை இன்னும் நிலுவையில் உள்ளது ஏப்ரல் 22 ஆம் தேதி 800 இன் தொடக்க நிலுவைத் தொகையை நாம் ஏற்கனவே செலுத்தியுள்ளோம் எனவே இவை பெறத்தக்கவைகள் மற்றும் செலுத்த வேண்டியவைகளின் கணக்குகள் இது மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான பரிவர்த்தனைகள் ஆனால் ஒரு பெரிய நிறுவனத்திற்கு கூட ஒரு குறிப்பிட்ட கணக்கை எவ்வாறு தயாரிக்க முடியும் என்பதற்கான ஒரு யோசனையை இது வழங்கும் பின்னர் செலவுக் கணக்கில் பணச் செலவுக்கு ஒரு வரவு மட்டுமே இருந்தது இந்த 250 ரூபாய் செலவுகளின் சமநிலை மூலதனக் கணக்கில் வரவு இல்லை பொதுவாக ஒவ்வொரு மாதமும் மூலதனம் மாறாது எனவே 1900 இன் தொடக்க இருப்பு ஒரு இறுதி இருப்பு என எடுத்துச் செல்லப்படுகிறது இப்போது துணை புத்தகங்கள் என்று அழைக்கப்படும் ஒரு தலைப்பு உள்ளது ஜர்னல் உள்ளீடுகள் அனுப்பப்பட்ட பின்னர் லெட்ஜர் கணக்குகள் தயாரிக்கப்படுகின்றன ஆனால் என்ன நடக்கிறது என்பது பெரும்பாலான வணிகங்களில் இதேபோன்ற உள்ளீடுகள் வாங்குதல் விற்பனை மற்றும் பணம் போன்ற மிகப் பெரிய எண்ணிக்கையில் வருகின்றன எனவே ஒவ்வொரு முறையும் ஜர்னல் என்ட்ரி செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை அதற்கு பதிலாக ஒரு பதிவேட்டை தயார் செய்து அனைத்து வாங்குதல்களையும் ஒரே பதிவேட்டில் பதிவு செய்வோம் அனைத்து விற்பனையும் ஒரே பதிவேட்டிலும் அனைத்து பண பரிவர்த்தனைகளும் பண புத்தகம் எனப்படும் சிறப்பு புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகின்றன காசாளர் பண பரிவர்த்தனைகளை மட்டுமே பதிவு செய்வார் எனவே துணை புத்தகங்களில் இதேபோன்ற பரிவர்த்தனை எண்ணிக்கையில் ஒரு ஜர்னல் இருப்பதற்குப் பதிலாக புத்தகங்கள் தயாரிக்கப்படுகின்றன அவை துணை புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை அசல் நுழைவின் புத்தகங்கள் அங்கிருந்து பரிவர்த்தனைகள் லெட்ஜருக்கு மாற்றப்படுகின்றன எனவே பழைய நாட்களில் இந்த எளிதான செயல்முறை கைகளால் பராமரிப்பு தேவைப்பட்டது எனவே விற்பனை புத்தகத்தில் விற்பனை புத்தகம் இருக்கும் காசாளரின் கைகளில் ரொக்கப் புத்தகம் போன்றவை இருக்கும் இப்போதெல்லாம் எல்லாமே கணினி அமைப்பால் செய்யப்படுகின்றன ஆனால் கணினி அமைப்பில் கூட துணை புத்தகங்கள் பராமரிக்கப்பட்டு குறிப்பிட்ட வகை பரிவர்த்தனைகளைச் செய்வதற்கான அதிகாரம் குறிப்பிட்ட வகை நபர்களிடையே இருக்கும் எனவே வழக்கமான துணை புத்தகங்கள் அனைத்து பண பரிவர்த்தனைகளுக்கும் பண புத்தகம் வாங்குதலுக்கான கொள்முதல் புத்தகம் கிரெடிட் விற்பனைக்கான விற்பனை புத்தகம் கொள்முதல் திரும்ப புத்தகங்கள் விற்பனை திரும்பும் புத்தகம் பின்னர் உறுதிமொழி குறிப்புகளின் பரிவர்த்தனைகளை பதிவு செய்வதற்கான பில் பெறத்தக்க புத்தகம் மற்றும் பல கட்டணம் செலுத்த வேண்டிய புத்தகம் மற்றும் ஒரு ஜர்னல் முறையானது இப்போது இதேபோன்ற அனைத்து பரிவர்த்தனைகளும் விற்பனை கொள்முதல் ரொக்கப் புத்தகம் போன்றவற்றில் செல்லும் ஆனால் எந்தவொரு துணை புத்தகங்களிலும் பதிவு செய்யப்படாத பரிவர்த்தனைகள் சரியான ஜர்னல் யில் பதிவு செய்யப்படும் செய்ய வேண்டிய தவறுகளை சரிசெய்தல் ஏதேனும் இருந்தால் அவை முறையான ஜர்னல் யிலும் பதிவு செய்யப்படும் எனவே இது ஜர்னல் லெட்ஜர் மற்றும் துணை புத்தகங்கள் போன்ற முக்கியமான புத்தகங்களின் மிகச் சுருக்கமாக இருந்தது நாம் அதைப் பற்றிய விவரங்களுக்குச் செல்லவில்லை ஆனால் தலைப்பில் அதிக ஆர்வமுள்ளவர்கள் சில கணக்கு புத்தகங்களுக்குச் சென்று கணக்குகளின் புத்தகங்களைப் பற்றிய கூடுதல் விவரங்களை தெரிந்துகொள்ளுங்கள் இப்போது நாம் இந்த விவாதத்தைத் தொடர்வோம் மிகவும் எளிமையான வழக்கை எடுத்து பி மற்றும் எல் மற்றும் இருப்புநிலைகளை சோதனை சமநிலையிலிருந்து தயாரிக்க முயற்சிப்போம் இப்போது முதலில் பண அமைப்பு மற்றும் வணிக அமைப்பு பற்றி விவாதிப்போம் அக்ரூவல் கான்செப்ட் எனப்படும் கருத்துகளில் ஒன்றைப் பற்றி ஏற்கனவே விவாதித்தோம் கணக்கியல் பண முறைமையில் என்ன நடக்கிறது என்பது பணத்துடன் தொடர்புடைய பரிவர்த்தனைகள் மட்டுமே பதிவு செய்யப்படுகின்றன எனவே விற்பனை நடந்த போதெல்லாம் ஒரு சிறிய நேர கடைக்காரர் அதை ஒரு பண விற்பனையாக பதிவுசெய்கிறார் ஒரு கொள்முதல் இருந்தால் அந்த நபர் அதை ஒரு பண கொள்முதல் என்று பதிவு செய்கிறார் எந்தவொரு விற்பனையும் கடனில் செய்யப்பட்டதாக வைத்துக்கொள்வோம் அது ஒரு தனி நாட்குறிப்பில் பதிவு செய்யப்படும் ஆனால் பணம் பெறப்படும் போது மட்டுமே விற்பனை பதிவு செய்யப்படும் என்றால் இது கணக்கியல் பண முறை என அழைக்கப்படுகிறது முந்தைய அரசாங்க முறை பெரும்பாலும் பண அடிப்படையில் இருக்கும் எடுத்துக்காட்டு இது டிசம்பர் 5 ஆம் தேதி சம்பளம் ஜனவரி 5 ஆம் தேதி வழங்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் பண முறைமையில் அது ஜனவரி மாதத்தில் பதிவு செய்யப்படுகிறது ஏனெனில் ஜனவரி மாதத்தில் பணம் செலுத்தியது டிசம்பர் மாத செலவாக இருந்தாலும் டிசம்பர் மாதத்தில் பதிவு செய்யப்படவில்லை இது ஒரு பண அமைப்பு இப்போது பொது பண முறைமையில் நிறைய லாகுனாக்கள் உள்ளன இது ஒரு முழு ஆதார அமைப்பு அல்ல எனவே எங்களுக்கு ஒரு வணிக அமைப்பு தேவை அங்கு அனைத்து உள்ளீடுகளும் பெறப்பட்ட பணத்தைப் பொருட்படுத்தாமல் செய்யப்படுகின்றன ஒரு குறிப்பிட்ட பரிவர்த்தனை வரும்போது அது பதிவு செய்யப்பட வேண்டும் அதன் பின்னர் அதன் கட்டணம் அல்லது ரசீது பதிவு செய்யப்படுகிறது எனவே விற்பனை அல்லது கொள்முதல் பற்றி ஒரு புரிதல் எட்டப்படும்போது அல்லது அதைப் பதிவு செய்ய வேண்டிய செலவைப் பற்றி ஒரு குறிப்பிட்ட ஒப்பந்தம் உள்ளிடப்படும்போது பரிவர்த்தனை நிகழ்கிறது இது ஒரு சம்பள அமைப்பு என்றும் அழைக்கப்படுகிறது அதனால்தான் நம் கருத்துக்களில் நீங்கள் சம்பாதித்த கருத்தைப் பற்றி படித்திருக்கிறீர்கள் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் அக்ரூவல் கருத்தைப் பயன்படுத்தி கணக்கியல் முறை பின்பற்றப்படுவது ஒரு வணிக முறை என அழைக்கப்படுகிறது கணக்கியலின் பண அடிப்படையில் நிறைய லாகுனாக்கள்உள்ளன அதனால் தான் பெரும்பாலான வணிகங்கள் தங்கள் கணக்கியல் முறையை வணிக முறைக்கு மாற்றிவிட்டன மிகச் சிறிய வணிகங்களைத் தவிர இப்போது பண முறை அதிகம் பயன்பாட்டில் இல்லை இப்போது ஒரு சிறிய வழக்குக்குச் செல்வோம் அங்கு ஒரு சிறிய பி மற்றும் எல் மற்றும் இருப்புநிலை எவ்வாறு தயாரிப்பது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இது ஒரு நிறுவனத்திற்கு அல்ல எனவே ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் பி மற்றும் எப்படி செய்வது என்பதை சோதனை சமநிலையிலிருந்து புரிந்து கொள்ள முடியாது எல் மற்றும் இருப்புநிலை சோதனை சமநிலையால் முதலில் நீங்கள் என்ன புரிந்துகொள்கிறீர்கள் லெட்ஜர் என்றால் என்ன என்பதை நாம் இப்போது விவாதித்தோம் லெட்ஜரில் பல்வேறு கணக்குகள் உள்ளன மற்றும் காலத்தின் முடிவில் ஒவ்வொரு கணக்கிற்கும் நிலுவைகள் கணக்கிடப்படுகின்றன இப்போது அந்த நிலுவைகள் ஒரு சோதனை இருப்பு என அழைக்கப்படும் பட்டியலில் பட்டியலிடப்பட்டுள்ளன இப்போது சோதனை இருப்பு பல நன்மைகளைக் கொண்டுள்ளது ஏனெனில் இது எல்லா கணக்குகளின் பட்டியலையும் உங்களுக்கு வழங்குகிறது மேலும் ஏதேனும் தவறுகள் இருக்கிறதா என்பதைக் கண்டறிய இது நமக்கு உதவுகிறது லெட்ஜரில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் சோதனை இருப்பு சமமாக இருக்காது எனவே மொத்த டெபிட் ஒரு சோதனை சமநிலையில் மொத்த கிரெடிட்டுடன் பொருந்த வேண்டும் இது ஆரம்பத்தில் பெரும்பாலான விஷயங்கள் நிச்சயமாக சரியானவை என்று நாம் உணர்கிறோம் இது ஒரு முழு ஆதார முறை அல்ல இன்னும் சில பிழைகள் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் இது பல பிழைகளை கண்டுபிடிப்பதில் நமக்கு உதவுகிறது இப்போது ஒரு சிறிய சோதனை இருப்பு கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் இங்கே காணலாம் மற்றும் இந்த சோதனை இருப்பைப் பயன்படுத்தி நீங்கள் பி மற்றும் எல் கணக்கு மற்றும் இருப்புநிலைகளை உருவாக்க வேண்டும் இது நிறுவனத்தின் வடிவமைப்பில் நீங்கள் எந்த வடிவத்தையும் பயன்படுத்தலாம் ஆனால் பி மற்றும் எல் மற்றும் இருப்புநிலைகளை உருவாக்க முயற்சிக்கவும் எனவே முதலில் சோதனை இருப்புக்கான உருப்படிகளைப் படித்து ஒரு குறிப்பிட்ட உருப்படி பி மற்றும் எல் உருப்படி அல்லது இருப்புநிலை உருப்படி என்பதைக் குறிக்கவும் பின்னர் அவற்றை பி மற்றும் எல் அல்லது இருப்புநிலைக்கு எடுத்துச் செல்லவும் நீங்கள் இல்லையென்றால் நீங்கள் அச்சிட்டுள்ளீர்கள் என்று நம்புகிறேன் இங்கே வீடியோவை நிறுத்தி அச்சிட்டு வெளியேறி அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்கள் எனவே அவற்றில் சிலவற்றை முதலில் பணத்தைப் பற்றி விவாதிப்போம் இப்போது பணம் என்பது எந்த வகை உருப்படி இது ஒரு சொத்து உரிமை எனவே அது சொத்துக்களின் கீழ் செல்ல வேண்டும் வர்த்தக கடனாளிகள் மீண்டும் இருப்புநிலைக் கணக்கில் சொத்து வாடகை என்பது பி மற்றும் எல் சம்பளத்தில் ஒரு செலவு பி மற்றும் எல் செலவு ஆகியவை தயவுசெய்து இந்த பொருட்களைக் கவனியுங்கள் வர்த்தக கிரெடிட் வழங்குநர்கள் இருப்புநிலைக் கிரெடிட் கள் பி மற்றும் எல் காப்பீட்டு செலவு சோதனை சமநிலையில் மற்ற எல்லா பொருட்களையும் கவனிக்க முயற்சிக்கவும் இது மிகவும் எளிமையானது என்று நான் நினைக்கிறேன் இது பி மற்றும் எல் கணக்கில் செல்லும் செலவாகும் இது முடிந்துவிட்டது எனவே தயவுசெய்து பயிற்சியை முடிக்கவும் பின்னர் நான் உங்களுக்கு தீர்வு காண்பிப்பேன் எனவே பி மற்றும் எல் கணக்கு இப்போது இரண்டு பகுதிகளாக செய்யப்பட உள்ளது முதல் பகுதி வர்த்தக கணக்கு என்று அழைக்கப்படுகிறது எனவே நாம் விற்பனை தொடக்க பங்கு கொள்முதல் ஆகியவற்றை பதிவு செய்துள்ளோம் இது மொத்த லாபம் என அழைக்கப்படுகிறது இது 65000 ஆகும் ஏனெனில் இங்கு ஒரு மூடு பங்கு இல்லை இங்கே மூடும் பங்கு இல்லை மூடும் பங்கு இருந்திருந்தால் அது இங்கே வந்திருக்கும் மற்ற எல்லா செலவுகளின் பட்டியலும் உள்ளது எனவே மொத்த லாபம் 65000 நீங்கள் அனைத்து செலவுகளையும் பட்டியலிட்டு 30300 நிகர லாபத்தைப் பெறுவீர்கள் நான் சொன்னது போல் பெயர் குறிப்பிடுவது போல இது எந்த நிறுவனத்திற்கும் இல்லை எனவே இது ஒரு இல்லை குறிப்பிட்ட வடிவம் ஆனால் ஒரு எளிய பி மற்றும் எல் ஆகியவற்றை எவ்வாறு உருவாக்குவது என்பதைப் புரிந்துகொள்வதற்காக இது வழங்கப்படுகிறது பின்னர் நாம் இருப்புநிலைக்கு செல்கிறோம் உங்களுக்குத் தெரிந்த இருப்புநிலைக்கு இரண்டு பக்க சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் உள்ளன சொத்து பக்கத்தில் நாம் மோட்டார் வாகனம் இயந்திரங்கள் கடனாளிகள் மற்றும் பணம் மூலதனம் மற்றும் வர்த்தக கிரெடிட் வழங்குநர்களைப் பதிவு செய்துள்ளோம் பி மற்றும் எல் ஆகியவற்றிலிருந்து நிகர லாபம் 30300 இருப்புநிலைக் குறிப்பில் கொண்டு செல்லப்பட உள்ளது லாபம் உரிமையாளர்களின் நிதியைக் குறிக்கிறது என்று நாம் ஏற்கனவே விவாதித்தோம் இந்த தொகை உரிமையாளர்களுக்கு சொந்தமானது அதனால்தான் இது மூலதனத்திற்கு கீழே காட்டப்பட்டுள்ளது ஒரு ஆரம்ப புள்ளியை எவ்வாறு தயாரிப்பது என்பது இப்போது உங்களுக்குத் தெளிவாகத் தெரியும் என்று நம்புகிறேன் ஒரு எளிய பி மற்றும் எல் மற்றும் இருப்புநிலை வரவிருக்கும் அமர்வுகளில் நிறுவனங்களின் இருப்பு நிலைகளில் இருந்து உண்மையான தரவை எடுக்கும் பல்வேறு வகையான நிறுவனங்களுக்கு பி மற்றும் எல் மற்றும் இருப்புநிலைகளை உருவாக்க உள்ளோம் சோதனை சமநிலையிலிருந்து ஒரு எளிய பி மற்றும் எல் மற்றும் இருப்புநிலை எவ்வாறு உருவாக்கப்படலாம் என்பதைப் புரிந்து கொள்ள இது ஒரு தொடக்க புள்ளியாகும் இது உங்களுக்கு தெளிவாகத் தெரியும் என்று நம்புகிறேன் எனவே நாம் இங்கே நிறுத்துவோம்